ஃபீல்ட் தியரி உடன் இப்போது நாம் தொடரலாம் கடந்த இரண்டு வீடியோக்களில் நாம் ஃபீல்ட் மற்றும் ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன்களின் வரையறைகளை பார்த்தோம் இவை ஃபீல்ட் தியரி படிப்பதின் முக்கிய அங்கமாகும் என்று நான் ஏற்கனவே சொல்லி உள்ளேன் ரிங்குகளை போலில்லாமல் நாம் இந்த மாதிரி இருக்கும் ஃபீல்ட்களை எடுத்துக்கொள்ளலாம் F என்பது Kன் சப் ஃபீல்ட் ஆகும் எனவே K இல் இருக்கும் F ஒரு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் இப்பொழுது எலிமெண்ட் ஆல்ஃபாவை பற்றி பார்க்கலாம் Kயில் இருக்கும் ஆல்ஃபாவானது அல்ஜிப்ரேக் ஓவர் F அல்லது ட்ரான்ஸசென்டென்டல் ஓவர் F ஆக இருக்கும் இந்த இரண்டைப் பற்றியும் வரையறுக்கப் போகிறோம் இதில் ஓவர் F என்பது மிக முக்கியமானது ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் மற்றும் எலிமெண்ட் ஆல்ஃபாவை ஒரு பெரிய ஃபீல்டில் இருந்து எடுத்து நான் இன்றைய உரையை தொடங்குகிறேன் இந்த ரிங் ஹோமோமார்பிசத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது ஆல்ஃபா அல்ஜிப்ரேக்காக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் f xஇல் இருந்து f ஆல்ஃபாவிற்கு செல்லும் என்பதை இந்த ரிங் ஹோமோமார்பிசதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் ஆல்ஃபா அல்ஜிப்ரேக்காகாக இருந்தால் கர்னல் ஃபையின் மதிப்பு 0 இல்லை ஆல்ஃபா ட்ரான்ஸசென்டென்டலாக இருந்தால் கர்னல் ஃபையின் மதிப்பு 0 ஆல்ஃபா அல்ஜிப்ரேக்காகாக இருந்தால் கர்னல் ஃபை உண்மையிலேயே மோனிக் உருவாக்கிய ஒரு முதன்மை ஐடியல் ஆகும் நான் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறேன் மோனிக் இர்ரெடியூசபல் பாலினோமியல் f ஏனென்றால் ஒரு வேரியபல் கொண்ட பாலினோமியல் ரிங் ஓவர் ஃபீல்டு என்பது PID என்று பிரின்சிப்பல் ஐடியல் டொமைன் பற்றி விவாதித்தபோது பார்த்துள்ளோம் எனவே அந்த ரிங்கில் உள்ள எல்லா ஐடியல்லும் ஒரு பிரின்சிப்பல் ஐடியல் மேலும் ஆல்ஃபா அல்ஜிப்ரேக்காக இருந்தால் கர்னல் ஃபை உண்மையிலே 0 அல்லாத ஐடியல் ஆக இருக்கும் அந்த ஐடியல்லின் ஜெனரேட்டரை எவ்வாறு கண்டுபிடித்தோம் என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் அந்த ஐடியலில் உள்ள குறைந்த டிகிரி பாலினோமியல் எடுத்தோம் நாம் எப்போதும் மோனிக் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் லீடிங் கோஏஃபிசிஎன்ட்டால் வகுக்கும் போது நம்மால் மோனிக்காக மாற்ற முடியும் பின்னர் அது இர்ரெடியூசபல்லாக மாறிவிடும் அது ரெடுசியப்பிலாக இருந்தால் அதை இரு சிறிய டிகிரிகளின் பெருக்கல்லாக எழுதலாம் அவை பாசிட்டிவ் டிகிரி பாலினோமியல்லாகலாகவும் இருக்கும் ஆனால் பின்னர் அவை குறைந்த டிகிரி பாலினோமியலால் உருவாக்கப்பட்டதாக இருக்காது இதை சொல்வதற்கான மற்றொரு வழி அதாவது K ஃபீல்ட்டாக இருப்பதால் Kஎன் சப் ரிங்க்கு F x மாடு கர்னல் ஃபை ஐசோமார்பிகிக்காக இருக்கும் மற்றும் இது ஒரு இன்டெக்ரல் டொமைன் ஆகும் மற்றும் இது ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் கர்னல் ஃபை ஒரு ப்ரைம் ஐடியல் எனவே இது ஒரு மோனிக் இர்ரெடியூசபல் பாலினோமியல் லால் உருவாக்கப்படுகிறது இது நமக்கு ஏற்கனவே தெரிந்தவற்றின் சுருக்கமாகும் இந்த f x நமக்கு மிகவும் முக்கியமானது Kஇல் உள்ள ஆல்ஃபாவானது அல்ஜிப்ரேக் ஓவர் F ஆக இருக்கும்போது மேலும் இதனுடன் ஆல்ஃபா மோனிக் என்று சேர்த்தால் Fxஇல் உள்ள மோனிக் இர்ரெடியூசபல் பாலினோமியல் f கர்னல் ஃபையை உருவாக்கும் இதை நாம் ஏற்கனவே வரையறுத்து உள்ளோம் இதை இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் F என்று சொல்லுகிறோம் இந்த முழு சொற்றொடரும் முக்கியமானதாகும் எனவே இது இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் F என்று சொல்லப்படுகிறது இது நம்மிடையே உள்ள முக்கியமான தகவல் ஏற்கனவே உள்ள தனித்துவமானது என்பதை நினைவில் கொள்ளவேண்டும் ஏனெனில் இது கர்னல் ஃபை ஜெனரேட்டராகும் ஒரு முறை அதை மோனிக் என்று சொல்லிவிட்டால் தனித்துவமானது ஆகிவிடும் ஏனென்றால் மற்றுமொரு ஜெனரேட்டர் பெறுவதற்கு ஒரே வழி இதை ஒரு யூனிட்டால் பெருக்கப்படுவதே ஆகும் அதாவது ஒரு ஃபீல்ட் எலிமெண்ட் ஆனால் நாம் ஒரு மோனிக் பாலினோமியலுடன் தொடங்கி ஒரு யூனிட்டால் பெருக்கப்படும் போது கிடைப்பது வேறுபட்டது அது மோனிக்காக இருக்காது எனவே அதை நாம் மோனிக் என்று வலியுறுத்தும் போது தனித்துவம் ஆக்கவேண்டும் இந்தக் கருத்தைப் பற்றி தெளிவாக சில விரைவான எடுத்துக்காட்டுகளை தருகிறேன் Kஐ Rஆகவும் Fஐ Q ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் மற்றும் ஆல்ஃபாவை 2 ரூட்ஆக எடுத்துக் கொள்ளலாம் மோனிக் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ரூட் 2 ஓவர் Q என்றால் என்ன அதற்காக நாம் இந்த மேப்பை எடுத்துக் கொள்கிறோம் இது fஐ f ரூட் 2விற்கு அனுப்புகிறது இது ஒரு எளிய பயிற்சி கர்னல் ஃபை x ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல் உருவாக்கப்படுகிறது x ஸ்கொயர் மைனஸ் 2 உண்மையிலே இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஏனென்றால் இது டிகிரி 2 பாலினோமியல் நாம் சரி பார்க்க வேண்டியது அதற்கு ரூட் இல்லை என்பதுதான் நிச்சயமாக இதற்கு Qஇல் ரூட் இல்லை இது Qஇல் ரெடுசியப்பிலாக இருக்கும் Rஇல் அல்ல எனவே இதற்கு Qஇல் ரூட் இல்லை இது Qxஇல் இர்ரெடியூசபல்லாக இருக்கும் எனவே x ஸ்கொயர் மைனஸ் 2 என்பது இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ரூட் 2 ஓவர் Q ஆக இருக்கும் கர்னல் ஃபை 2 x ஸ்கொயர் மைனஸ் 4ஆலும் உருவாக்கப்படுகிறது என்று வலியுறுத்தி சொல்லலாம் ஆனால் 2 x ஸ்கொயர் மைனஸ் 4 மோனிக் அல்ல எனவே இதை நாம் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ரூட் 2 ஓவர் Q என்று சொல்வதில்லை இதை மோனிக்ஆக மாற்ற தனித்துவம் ஆக்கவேண்டும் இதையே வேறு மாதிரி சொல்லலாம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் F பொதுவாக நான் எவ்வாறு எழுத போகிறேன் என்றால் Kஇல் F ஏதாவது ஒரு ஃபீல்டு மற்றும் இது ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் மேலும் நாம் ஆல்ஃபாவை Kஇல் இருந்து எடுத்துக் கொள்கிறோம் இதுதான் அமைப்பு இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் F என்பது Fx லுள்ள ஆல்ஃபாவை ரூட்ஆக கொண்ட குறைந்த டிகிரி மோனிக் பாலினோமியல் f ஆகும் F ஆல்ஃபா 0 என்று சொல்வதை தவிர வேறு இல்லை ஏனெனில் இது ஆல்ஃபாவை ரூட் ஆக கொண்ட அனைத்து ஐடியல்கள் அனைத்து பாலினோமியல்களின் செட் ஆகும் இதில் குறைந்த டிகிரி உள்ளது ஜெனரேட்டர் ஆகும் மேலும் இது மோனிக்ஆக இருந்தால் நமக்கு இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் F கிடைக்கும் அடுத்த எடுத்துக்காட்டு இப்போது C ஓவர் Q என்றும் மற்றும் ஆல்ஃபாவை i என்றும் எடுத்துக்கொள்வோம் இங்கே இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் i ஓவர் Q என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் 1 எப்பொழுதும் i என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் 1 இங்கே இது x ஸ்கொயர் பிளஸ் 1 தவிர வேறில்லை இதே மாதிரி C ஓவர் R மற்றும் iஐ ஆல்ஃபாவாக எடுத்துக்கொண்டால் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் i ஓவர் R என்பது உண்மையிலேயே ஸ்கொயர் ரூட் ஆப் 1 தான் மறுபுறம் ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் C ஓவர் C அதாவது 2 ஃபீல்ட்களும் சமமாக இருந்தால் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் i ஓவர் C என்னவாக இருக்கும் இது ஃபீல்ட்ன் முக்கிய பகுதியாகும் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் i ஓவர் C என்னது இது iஐ ரூட்ஆக கொண்ட குறைந்த டிகிரி பாலினோமியல் உண்மையில் x ஸ்கொயர் பிளஸ் 1ற்கு i ஒரு ரூட் ஆக உள்ளது மற்றும் இது குறைந்த டிகிரி இதிலுள்ள பாலினோமியல் ஓவர் R அல்லது Q ஆனால் இது குறைந்த டிகிரி பாலினோமியல் ஓவர் C அல்ல இது வெறும் x மைனஸ் i மட்டும்தான் இங்கே டிகிரி 2 இங்கே டிகிரி 2 ஆனால் இங்கே டிகிரி 1 எனவே இது மறுபடியும் அடிப்படை ஃபீல்ட்டை கண்காணிப்பது ஏன் முக்கியமானது என்பதைக் கூறுகிறது அடிப்படை ஃபீல்ட்டை மாற்றினால் அல்ஜிப்ரேக்காக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மாறும் அதேபோல் அல்ஜிப்ரேக் எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் அடிப்படை ஃபீல்ட்டை மாற்றினால் இர்ரெடியூசபல் பாலினோமியல் மாறும் கடைசி எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இதில் R ஓவர் Q மற்றும் ஆல்ஃபா ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 என்று எடுத்துக்கொள்ளலாம் உண்மையில் இது அல்ஜிப்ரேக்கா இல்லையா என்று தெரியாது எனவே நாம் எவ்வாறு அல்ஜிப்ரேக்கா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு அதனுடைய இர்ரெடியூசபல் பாலினோமியல் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் இதைப் பற்றி நாம் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இப்போது விரைவாக நான் எவ்வாறு ஆல்ஃபா அல்ஜிப்ரேக்கா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அல்ஜிப்ரேக்காக இருந்தால் எப்படி இர்ரெடியூசபல் பாலினோமியல் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் ஆல்ஃபாவை ரூட் 2 பிளஸ் ரூட் 3 என்று எடுத்துக்கொள்ளலாம் நான் தொடர்ச்சியான கணக்கீடுகளை செய்யப் போகிறேன் ஆல்ஃபா மைனஸ் ரூட் 2 ரூட் 3 அதாவது ஆல்ஃபா மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் 3 அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 2 ரூட் 2 ஆல்ஃபா பிளஸ் 2 3 நாம் விகிதமுறு பாலினோமியல் பெறுவதற்காக ஸ்கொயர் பண்ணவோ அல்லது பொருத்தமான பவரை இருபுறமும் எடுக்க வேண்டும் 2 ரூட் 2வை நான் மறுபுறம் எடுத்துச் செல்கிறேன் எனவே ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 1 2 ரூட் 2 ஆல்ஃபா என்று கிடைக்கும் இருபுறமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம் எனவே ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2 ரூட் 2 ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் அதாவது 8 ஆல்ஃபா ஸ்கொயர் கிடைக்கும் 2 ரூட் 2 ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் அதாவது 8 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகவே ஆல்ஃபா பவர் 4 மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1 8 ஆல்ஃபா ஸ்கொயர் கடைசியாக எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்தால் நமக்கு ஆல்ஃபா பவர் 4 மைனஸ் 10 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1 0 என்று கிடைக்கும் உடனடியாக நாம் ஆல்ஃபா அல்ஜிப்ரேக் ஓவர் Q என்று தெரிந்துகொள்ளலாம் ஏனெனில் ஆல்ஃபா ஒரு விகிதமுறு பாலினோமியல்லை திருப்தி படுத்துகிறது எனவே ஆல்ஃபா இந்த பாலினோமியல்லை திருப்தி படுத்துகிறது எனவே நிச்சயமாக இது அல்ஜிப்ரேக் ஆகும் ஆல்ஃபாவை ரூட்டாக கொண்ட குறைந்த டிகிரி பாலினோமியல் தான் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா என்பது நமக்குத் தெரியும் இந்த ஆல்ஃபாவை ரூட்டாக கொண்ட பாலினோமியல் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபாவாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் ஆனால் இப்போது இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா என்பதை x பவர் 4 மைனஸ் 10 x ஸ்கொயர் பிளஸ் 1 வகுக்கும் என்றும் சொல்லலாம் உண்மையில் இது இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆகும் இது சரியாக x பவர் 4 மைனஸ் 10 x ஸ்கொயர் பிளஸ் 1 ஆக இருக்கும் இது இர்ரெடியூசபல் என்று நிரூபிப்பதற்கு இது ஒரு வழி ஆனால் இது கடினமானது ஏனெனில் ஐன்ஸ்டீன் க்ரைடிரியன் உபயோகப்படுத்துவது மிகக் கடினமானது வேறு எந்த நுட்பத்தையும் பயன்படுத்துவதும் கடினமானதாகும் எனவே நாம் செய்ய வேண்டியது மிக நுட்பமான ஒன்று அதை வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம் உண்மையில் இது இர்ரெடியூசபல் எப்படி என்பதை பின்னர் பார்க்கலாம் நான் இப்போது இர்ரெடியூசபல் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் அல்ஜிப்ரேக்கா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது பற்றியும் ஒரு ஐடியா மட்டுமே தந்துள்ளேன் ஒரு முக்கிய வரையறையை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு ட்ரான்ஸசென்டென்டல் எலிமென்ட்ஸ் பற்றி ஒரு குறிப்பை பார்க்கலாம் ட்ரான்ஸசென்டென்டல் எலிமென்ட்ஸ் இருந்தால் எந்த பாலினோமியல்லும் உண்மையில் எந்த நான் ஜீரோ பாலினோமியல்லும் இதை திருப்திபடுத்தாது எனவே நாம் இர்ரெடியூசபல் பாலினோமியல்லைப் பற்றி பேசப்போவதில்லை எனவே அல்ஜிப்ரேக் எலிமென்ட்ஸ் இருக்கும் போது மட்டும் இர்ரெடியூசபல் பாலினோமியல்லை உபயோகப்படுத்துகிறோம் K ஓவர் F ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் மற்றும் K இல் உள்ள ஆல்ஃபா அல்ஜிப்ரேக் ஓவர் F என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது வரையறையை பார்க்கலாம் டிகிரி ஆப் ஆல்ஃபா ஓவர் F டிகிரி ஆப் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் Fஇக்கு சமமாக இருக்கும் இது மிகவும் எளிதானது டிகிரி ஆப் எலிமென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் டிகிரி ஆப் எலிமென்ட்ஸ் ஓவர் பேஸ் ஃபீல்டு என்பது டிகிரி ஆப் பாலினோமியல் அதாவது இர்ரெடியூசபல் பாலினோமியல் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஒரு தனித்துவமான பாலினோமியல் ஏதாவது ஒரு அல்ஜிப்ரேக் எலிமெண்ட் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதன் டிகிரியை அந்த எலிமெண்ட்ன் டிகிரி என்று சொல்லுகிறோம் டிகிரி ஆப் ரூட் 2 இன் R ஓவர் Q என்ன இது ஒரு மெய் எண் ஓவர் Q டிகிரி ஆப் எலிமெண்ட் பற்றிப் பேசும்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் பெரிய ஃபீல்ட் மற்றும் சிறிய ஃபீல்டு பற்றி குறிப்பிடப் வேண்டும் இது சிறிய ஃபீல்ட் ஆகும் எனவே டிகிரி ஆப் ரூட் 2 ஓவர் Qன் மதிப்பு 2 ஏனெனில் இது x ஸ்கொயர் மைனஸ் 2வை திருப்தி படுத்துகிறது உண்மையில் இது இர்ரெடியூசபல் பாலினோமியல் டிகிரி ஆப் கியூப் ரூட் 2 இன் R ஓவர் Q என்ன அது 3 ஆகும் மறுபுறம் டிகிரி ஆப் ரூட் 2 ஓவர் R என்ன இதோ 1 ஏனெனில் ரூட் 2 Rல் உள்ளது எனவே இது இர்ரெடியூசபல் பாலினோமியல் அதாவது x ஸ்கொயர் மைனஸ் 2 ஆகும் டிகிரி ஆப் கியூப் ரூட் 2 ஓவர் R என்ன இதுவும் 1 தான் இதன் இர்ரெடியூசபல் பாலினோமியல் x மைனஸ் கியூப் ரூட் 2 டிகிரி ஆப் i ஓவர் R என்ன டிகிரி ஆப் i ஓவர் Q என்ன இது 1ஆகும் சாரி 1அல்ல 2 ஆகும் ஏனெனில் i திருப்திப்படுத்தும் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஓவர் R அல்லது Q ஆனது x ஸ்கொயர் பிளஸ் 1 டிகிரி ஆப் i ஓவர் C என்ன உண்மையில் இது 1 ஆகும் ஏனெனில் இதன் இர்ரெடியூசபல் பாலினோமியல் x மைனஸ் i ஆகும் கடைசியாக ரூட் 2 பிளஸ் ரூட் 3 இன் R ஓவர் Q என்ன ஒரு பாலினோமியல் x பவர் 4 மைனஸ் 10 x ஸ்கொயர் பிளஸ் 1ஐ திருப்திபடுத்தும் என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் அதன் டிகிரி 4 அல்லது 4க்கு உள்ளாக இருக்கும் அது கண்டிப்பாக 4 ஆக இருக்க வேண்டியதில்லை ஆனால் அது 4 3 2 அல்லது 1 ஆக இருக்கும் நான் சில சாத்தியக் கூறுகளை நிராகரிக்கப் போகிறேன் அதாவது 1 டிகிரி ஆப் ரூட் 2 பிளஸ் ரூட் 3 1ஆக இருக்காது இது எதனால் என்று ஒரு லெம்மாவின் மூலம் சொல்லுகிறேன் ஒரு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் K ஓவர் F எடுத்து கொள்ளலாம் Kயிலிலிருந்து ஆல்ஃபா எடுத்துக்கொள்ளலாம் டிகிரி ஆப் ஆல்ஃபா ஓவர் F 1 ஆக இருந்தால் கண்டிப்பாக ஆல்ஃபா F இல் இருக்கும் இது எளிய கூற்றாகும் இது ஏன் ஏனெனில் டிகிரி ஆப் ஆல்ஃபா ஓவர் F ஒன்றாக இருந்தால் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் Fஇன் டிகிரி ஒன்றாக இருக்கும் ஆனால் இதன் அர்த்தம் x மைனஸ் ஆல்ஃபாஉம் இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் Fம் சமமாகும் ஏனெனில் இதன் டிகிரி 1 மற்றும் இது மோனிக் எனவே இது x பிளஸ் மற்றவை ஆனாலும் இதற்கு ஆல்ஃபா ரூட்டாக இருக்கும் எனவே இதன் கோஏஃபிசிஎன்ட் கண்டிப்பாக 1 ஆகவே x மைனஸ் ஆல்ஃபா ஒரு இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆப் ஆல்ஃபா ஓவர் F ஆனால் x மைனஸ் ஆல்ஃபா Fxல் உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவேண்டும் ஆல்ஃபாவானது பாலினோமியல் ஓவர் Fல் உள்ளது இதன் அனைத்து கோஏஃபிசிஎன்ட்களும் Fல் உள்ளது எனவே மைனஸ் ஆல்ஃபா Fஇல் உள்ளது இதனால் ஆல்ஃபாஉம் Fல் உள்ளது இதேபோல் இதன் கான்வெர்சையும் சரிபார்க்கலாம் ஆல்ஃபா Fxல் இருந்தால் மைனஸ் ஆல்ஃபாஉம் Fxல் இருக்கும் இதனால் x மைனஸ் ஆல்ஃபாஉம் Fxல் இருக்கும் x மைனஸ் ஆல்ஃபா என்பது ஆல்ஃபாவை ரூட்டாக கொண்ட ஒரு பாலினோமியல் இதன் டிகிரி சிறியதாக இருக்க முடியாது எனவே இது கண்டிப்பாக இர்ரெடியூசபல் பாலினோமியல் ஆல்ஃபா ஓவர் F இதனால் இதன் டிகிரி 1 அதாவது இதன் டிகிரி 1 இதனுடன் இதன் சான்று முடிவடைகிறது மறுபடியும் டிகிரி ஆப் ரூட் 2 பிளஸ் ரூட் 3க்கு செல்லலாம் டிகிரி ஆப் ரூட் 2 பிளஸ் ரூட் 3 ஓவர் Q 1 ஆக இருக்காது ஏனெனில் ரூட் 2 பிளஸ் ரூட் 3 கண்டிப்பாக Q இல் இருக்காது டிகிரி ஆப் ரூட் 2 பிளஸ் ரூட் 3 ஓவர் Q 2 அல்லது 3 அல்லது 4 ஆக இருக்கும் இப்போது நம்மிடையே மூன்று சாத்தியக்கூறுகள் உள்ளன உண்மையில் இதன் மதிப்பு 4 என்பதை பின்னர் காட்டுவேன் நாம் ஏற்கனவே கண்டுபிடித்த x பவர் 4 மைனஸ் 10 x ஸ்கொயர் பிளஸ் 1 பாலினோமியலுடன் தொடர்புடையது ஏனெனில் இர்ரெடியூசபல் பாலினோமியல்லின் குறைந்த டிகிரி 4 ஆகும் இப்போது நாம் ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷனின் டிகிரி பற்றி பார்ப்போம் இது இந்த வீடியோவின் மற்றுமொரு முக்கியமான வரையறை ஆகும் K ஓவர் F என்ற ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன்ஐ எடுத்துக்கொள்வோம் இதை ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் என்று எடுத்துக்கொள்வோம் Kஐ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F ஆக எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் சொல்லுவேன் எனவே மீதமுள்ள இந்த வீடியோவில் இந்த பகுதியை பற்றி பார்ப்பதற்கு நமக்கு கொஞ்சம் லீனியர் அல்ஜிப்ரா வெக்டர் ஸ்பேஸ் என்றால் என்ன பேஸ் ஆப் வெக்டர் ஸ்பேஸ் என்றால் என்ன எப்பொழுது வெக்டர்ஸ் ஸ்பேன் வரும் மற்றும் லீனியர் இன்டிபென்டன்ட் ஆகியவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இதற்கு நாம் ஏற்கனவே படித்த லீனியர் அல்ஜிப்ரா தேவைப்படும் K என்பது வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F என்று நான் சொல்லுகிறேன் K என்பது வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F ஆக எவ்வாறு நினைக்க முடியும் எனவே உங்களுக்காக வெக்டர் ஸ்பேஸ் என்றால் என்ன என்பதை நினைவு கூறுகிறேன் Fன் வெக்டர் ஸ்பேஸ் ஒரு அபிலியன் குலமாகும் வெக்டர் ஸ்பேஸ் F ஒரு ஸ்கேலார் பெருக்கல் உடன் அபிலியன் குலமாகும் இதை நான் எளிமையாக எழுதியுள்ளேன் இது முறையான வரையறை அல்ல உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ராவின் அடிப்படை சிறிதளவும் வெக்டர் ஸ்பேஸ் என்றால் என்ன பேஸ் என்றால் என்ன லீனியர் இன்டிபென்டன்ட் வெக்டர்ஸ் என்றால் என்ன ஸ்பேன்னிங் வெக்டர்ஸ் என்றால் என்ன என்று தெரிந்தால் போதும் இது ஒரு ஸ்கேலார் பெருக்கல் உள்ள அபிலியன் குலமாகும் Fஇல் உள்ள ஒரு எலிமண்டை ஸ்கேலார் என்றும் Vஇல் உள்ள வெக்டார் V என்றும் எடுத்து நம்மால் லாம்டா டாட் V பற்றி சொல்ல முடியும் ஒரு பொதுவான உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் R 2 என்பது R வெக்டர் ஸ்பேஸ் ஆகும் ஏனெனில் எலிமெண்ட் வகை கூட்டலை பொருத்து R 2 ஒரு அபிலியன் குலமாகும் நம்மால் எந்த வெக்டர்ரையும் ஒரு மெய் எண்னால் பெருக்க முடியும் ஏனெனில் நம்மால் ஒவ்வொரு கோஒர்டினட்டையும் அந்த வெக்டரால் ஆல் பெருக்க முடியும் எனவே இதுதான் வெக்டர் ஸ்பேஸ் என்றால் என்பதன் விரைவான விளக்கம் ஆகும் K என்பது கூட்டல்லை பொறுத்து ஒரு அபிலயன் குலம் ஆகும் இது ரிங்கின் வரையறையின் ஒரு பகுதியாகும் எனவே K என்பது கூட்டல்லை பொறுத்து ஒரு அபிலயன் குலம் ஆகும் இதுதான் வெக்டர் ஸ்பேஸ்சின் முதல் நிபந்தனை நம்மால் K இல் உள்ள ஒரு எலிமெண்ட்ஸ்டுடன் Fஇல் உள்ள எலிமெண்ட்டை பெருக்க முடியும் ஏனெனில் வெக்டர் ஸ்பேஸ்க்கு எது தேவை என்பதை நினைவு கொள்ளுங்கள் K உறுதியான கட்டமைப்பைக் கொண்டுள்ளது Kக்கு பெருக்கல் உள்ளது Fன் கட்டமைப்பை விட Kக்கு உறுதியான கட்டமைப்பு உள்ளது ஏனெனில் Kல் உள்ள எந்த இரண்டு எலிமெண்ட்க்களையும் நம்மால் பெருக்க முடியும் Kயிலுள்ள எலிமெண்ட்க்களை Fயிலுள்ள எலிமெண்ட்க்ளுடன் பெருக்குவதை விட்டுவிடுங்கள் நாம் உண்மையிலே Kயிலுள்ள இரண்டு எலிமெண்ட்க்களை பெருக்க வேண்டும் நாம் Kஐ வெக்டர் ஸ்பேஸ்ஆக வைத்திருக்கும்போது நமக்கு கூடுதலாக எந்த கட்டமைப்பும் Kல் தேவையில்லை K இல் F உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் a F இல் உள்ளது ஆல்ஃபா K இல் உள்ளது மேலும் a K லும் உள்ளது a டாட் ஆல்ஃபாவில் a என்பது ஸ்கேலார் ஆல்ஃபா என்பது வெக்டர் எனவே ஆல்ஃபாவின் பெருக்கல் Kல் இருக்கும் இதனால் நமக்கு ஒரு அபிலயன் குலம் ஸ்கேலார் பெருக்கல் உடன் கிடைக்கும் இதன் ஸ்கேலார் Fல் இருந்து வரும் எனவே இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F இது நமதின் மிக முக்கியமான கவனிப்பு ஆகும் ஒவ்வொரு தடவையும் நாம் ஒரு பெரிய ஃபீல்ட்டை வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F ஆக நினைக்கிறோம் இதை பற்றி விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போது நான் சொன்னபடி வரையறை மட்டுமே தருகிறேன் K ஓவர் F என்பது ஒரு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் இப்போது நான் இந்த முழு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் ஓவர் Fஇன் டிகிரியை வரையறுக்க போகிறேன் இது டைமென்ஷன் ஆப் K எஸ் Fஇன் வெக்டர் ஸ்பேஸ் டைமென்ஷன் ஆப் K எஸ் Fஇன் வெக்டர் ஸ்பேஸ் எனவே நாம் சதுர அடைப்புக் குறியில் K கோலன் F என்ற குறியீட்டை உபயோகப்படுத்த போகிறோம் இதுதான் நமது வரையறையின்படி டைமென்ஷன் ஆப் K எஸ் F இன் வெக்டர் ஸ்பேஸ்ஆக இருக்கும்போது டிகிரி ஆப் K ஓவர் F இதைப்பற்றி நான் ஏற்கனவே சொன்னபடி வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போது விரைவாக சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் C கோலன் R மதிப்பு 2 என்று நான் சொல்லுகிறேன் ஏனெனில் 1 கமா i என்பது C ஓவர் R ன் பேசிஸ் ஆகும் காம்ப்ளக்ஸ் எண்களின் எலிமெண்ட்ஆனது a பிளஸ் i b என்ற வடிவில் இருக்கும் இதில் a மற்றும் b மெய் எண் ஆகும் வேறுவிதமாக கூறினால் 1 கமா i என்பது ஸ்பேன் C ஓவர் R ஏனெனில் Cஇன் ஒவ்வொரு எலிமெண்டும் லீனியர் காம்பினேஷன் ஆப் 1 பிளஸ் i ஆக இருக்கும் அவை ஏன் பேசிஸ்சை உருவாக்குகிறது பேசிஸ் என்பது ஸ்பேன்னிங் செட் மேலும் இது லீனியர் இன்டிபென்டன்ட் செட் அவை ஸ்பேன் என்று தெரியும் ஆனால் ஏன் லீனியர் இன்டிபென்டன்ட் இது ஸ்பேன் C ஓவர் R ஏன் லீனியர் இன்டிபென்டன்ட் செட் இது லீனியர் இன்டிபென்டன்ட் செட் ஓவர் R ஆக இருக்கும் அப்படி இல்லை என்றால் a 1 பிளஸ் b i 0 என்று எழுதலாம் இதில் a மற்றும் b Rஇல் இருக்கும் அதாவது a b i bன் மதிப்பு 0 ஆக இருந்தால் aன் மதிப்பும் 0 ஆக இருக்கும் b 0 ஆக இல்லையென்றால் நாம் iஐ மைனஸ் a பை b என்று எழுதலாம் கண்டிப்பாக இது Rல் இருக்கும் ஆனால் இது நிச்சயமாக சாத்தியமில்லை ஏனெனில் இமாஜினரி எண் i Rஇல் இருக்க முடியாது எனவே a மற்றும் b இன் மதிப்பு 0 இது சரியாக லீனியர் இன்டிபென்டன்ட் ஆகும் a தடவை 1 பிளஸ் b தடவை i இருந்தால் a மற்றும் b இன் மதிப்பு 0 என்பது 1 கமா iன் ப்ராப்பர்ட்டி ஆகும் அதாவது இவை லீனியர் இண்டிபெண்டன்ட் எனவே இது பேசிஸ் இதன் டிகிரி 2 நான் இதைப் பற்றி அடுத்த வீடியோவில் நுணுக்கமாக விவாதிக்க போகிறேன் டிகிரி ஆப் பீல்ட் எக்ஸ்டன்ஷன் Q ரூட் 2 ஓவர் Qன் மதிப்பு 2 ஆகும் இங்கே 1 கமா ரூட் 2 Q ரூட் 2 ஓவர் Qன் பேசிஸ் ஆகும் ரூட் 2 அல்ஜிப்ரா ஓவர் Q ரூட் 2 இது உண்மையிலே Q சதுர அடைப்புக்குறி ரூட் 2க்கு சமமாக இருக்கும் இது ரூட் 2வை கொண்ட அனைத்து பாலினோமியல்கள் ஆகும் உண்மையில் இது டிகிரி 2 பாலினோமியல்கள் டிகிரி 1 ஆக இருந்தால் 1 மற்றும் ரூட் 2 மட்டுமே போதுமானது இறுதியாக Q அட்ஜாயின்ட் பை ஓவர் Qன் மதிப்பு இன்ஃபினிட்டி ஏனெனில் 1 கமா பை கமா பை ஸ்கொயர் ஆகியவை ட்ரான்ஸசென்டென்டல் எலிமெண்ட் லீனியர் இன்டிபென்டன்ட் ஆகவும் இருக்கும் இவை லீனியர் இன்டிபென்டன்ட்ஆக இல்லை என்றால் சில ஃபைனட் லீனியர் காம்பினேஷன் மதிப்பு 0 ஆக இருக்கும் ஃபைனட் லீனியர் காம்பினேஷன் மதிப்பு 0 ஆக இருந்தால் பை அல்ஜிப்ரேக் ஓவர் Qஆக இருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல இங்கே நான் மூன்று எடுத்துக்காட்டுகளை செய்து காண்பித்து உள்ளேன் அவற்றை யோசித்துப் பாருங்கள் முதலாவதை நன்றாக விவரித்துள்ளேன் இரண்டாவதும் முதலாவது போன்றதே ஆகும் மூன்றாவது ட்ரான்ஸசென்டென்டல் பை ஓவர் Qஇன் தொடர்ச்சியாகும் அதாவது இன்ஃபைனட் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இருக்கும் அதாவது அதன் டிகிரி ஆனது பேசிசை பொருத்தும் டைமென்ஷன் ஆனது இன்ஃபைனட்ஆக இருக்கும் எனவே Q பை ஓவர் Qன் டிகிரி இன்ஃபைனட் இத்துடன் இந்த வீடியோவை நிறுத்துகிறேன் அடுத்த வீடியோவில் நாம் ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன்னின் டிகிரி பற்றியும் இன்வரியன்ட்ன் ப்ராப்பர்ட்டிகள் பற்றியும் பார்க்கலாம்